இப்பொழுது நாம் பல்வேறு பயிற்சி திட்ட முறைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் நாம் பயிற்சி மற்றும் பயிற்சி கோட்பாடுகள் பற்றி விவாதித்தோம் இப்பொழுது பயிற்சி தேவைகளை பற்றியும் பிறகு வேலை மதிப்பீடு ஆற்றல் மதிப்பீடு செயல்திறன் மதிப்பீடு ஆகியவற்றை விவாதித்தோம் இப்பொழுது நாம் பயிற்சி திட்டத்தை எவ்வாறு நடத்துவது என்று பார்ப்போம் பயிற்சித் திட்டத்தை நடத்துவதில் நான் முதலில் வெவ்வேறு பயிற்சித் திட்ட முறைகளை எடுத்துள்ளேன் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடுக்கான ஆதாரத்தை அட்வென்ட் பிளிப்போா்ஸ் புக்யில் இருந்து Advent Flipor's Book எடுத்துள்ளோம் பின்னா் இந்த ஸ்லைடில் பயிற்சித் திட்டங்களை நடத்தவேண்டிய பல்வேறு பகுதிகளை நீங்கள் காண்பீர்கள் இங்கே பயிற்சி திட்ட முறைகள் ஆறு பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன தேவை மதிப்பீட்டின் அடிப்படையில் அதுதான் முடிவெடுக்கும் திறன் என்று நாங்கள் கூறுகிறோம் இந்த முடிவெடுக்கும் திறன் இளையோர் நடுத்தர மற்றும் மூத்த நிர்வாகிகளிடையே உருவாக்கப்பட வேண்டும் ஒரு நிறுவனத்தின் வெற்றி அந்த நிறுவனத்தின் மனித மூலதனத்தின் மீது எடுக்கும் முடிவை பொறுத்து தான் இறுக்கிறது இப்பொழுது பங்கேற்பாளர்களிடையே அந்த குறிப்பிட்ட நிபுணத்துவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் 3 வகையான முறைகளைப் பயன்படுத்தலாம் முதலில் கூடை முறை என்றால் என்ன என்று பார்ப்பாேம் கூடை முறை என்பது நாம் முதலில் பங்கேற்பாளர்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கவேண்டும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுளை எடுப்பிர்கள் என்று கேட்போம் அவர்கள் தங்கள் முடிவு தான் சிறந்தது என்று நியாயப்படுத்த வேண்டும் முடிவெடுக்கும் பாேது என்ன வகையான அளவுருக்களை கையாள வேண்டும் என்று கூற வேண்டும் முடிவெடுப்பதில் இரண்டாவது முறை வணிக விளையாட்டு ஆகும் ஆறு வகையான முறைகளையும் அடுத்து அடுத்து அமர்வில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த வணிக விளையாட்டு முறையை எவ்வாறு நடத்துவது தயாரிப்பது மற்றும் எவ்வாறு பயிற்சி அறையில் நிரூபிப்பது என்று பார்ப்போம் பின்னர் ஒவ்வொரு முறைகளிலும் கற்றல் படிப்பினைகள் என்ன என்பதை காண்போம் இப்போது நாம் இங்கே வணிக விளையாட்டு மற்றும் அதன் கருத்தை பற்றி பார்ப்போம் முதலில் குழு உருவாக்கம் பற்றிய கருத்தை பார்ப்போம் பிறகு குழு மற்றும் அணிக்கு இடையிலான வித்தியாசத்தை காண்போம் ஒரு அணியின் வெவ்வேறு நிலைகள் என்ன வெற்றிகரமான அணியை எவ்வாறு உருவாக்குவது என்பதுதான் முதல் கருத்தாக இருக்கும் பின்னர் நாம் ஒரு குறிப்பிட்ட வணிக விளையாட்டை விளையாடும் போது அது அவர்களை ஒரு குறிப்பிட்ட இலக்குகளுக்கு இட்டுச்செல்லும் இதுவே அவர்களின் இலக்குகளை அடையக்கூடிய திறமையான குழு என்று நாம் அவர்களுக்கு காண்பிப்போம் மூன்றாவதாக பயிற்சி முறைகளில் வழக்கு ஆய்வு பயிற்சி மிகவும் பிரபலமானது வழக்கு ஆய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்ற கருத்தை வலியுறுத்துவது ஆகும் ஏனெனில் வழக்கு ஆய்வு பயிற்சி கற்பனையானது அல்ல அது ஒரு ஆவணமாக மாற்றப்பட்ட நடைமுறை பயிற்சி ஆகும் எனவே இந்த விஷயத்தில் ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகியால் இந்தக் குறிப்பிட்ட முடிவு எடுக்கப்பட்டதாக வழக்கு ஆய்வு கூறும் பின்னர் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட முடிவு சரியானதா அல்லது தவறானதா என்று நாம் புரிந்து கொள்வோம் பின்னர் வெவ்வேறு பயிற்சி முறைகள் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் அனைத்து விதமான செயல் விளக்கத்தையும் பார்ப்போம் அதாவது வழக்கு ஆய்வு எவ்வாறு ஒப்பாய்வு செய்யப்படலாம் அல்லது பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் பார்ப்போம் இந்த பயிற்சி முறைகளின் ஒன்றான வழக்கு எழுத்துப்பயிற்சி ஒர்க்கஷாப் பற்றி நாம் இப்போது விவாதிப்போம் பெரும்பாலான நேரங்களில் நாம் இந்திய சூழ்நிலைகளுக்கு வெளியில் இருந்தோ அல்லது நடைமுறையில் சாத்தியமில்லாத வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருந்தோ வழக்குகளை ஆராய்கிறோம் ஆனால் இப்பொழுது நம் நாட்டின் தொழில்துறைக்கு பொருந்தக்கூடிய வழக்கு எழுதும் முறைகளை உருவாக்க வேண்டும் ஒரு நோக்கத்திற்காக வழக்கு எழுத்துப்பயிற்சி ஒர்க்கஷாப் முறைக்கான திட்டத்தை நடத்தலாம் இப்போது வெவ்வேறு வழக்கு எழுதும் பயிற்சி ஒர்க்கஷாப் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்தப் ஒர்க்கஷாப் பயிற்சி வகுப்பில் வெவ்வேறு வழக்குகளை எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பார்ப்போம் இரண்டாவதாக மிக முக்கியமானது என்னவென்றால் திறன் சார்ந்ததாகும் அதாவது இன்டர்பேர்சனல் டைனமிக்ஸ் பற்றியதாகும் அதை அடுத்த பருவத்தில் இன்டர்பேர்சனல் டைனமிக்ஸ்கான எம் டி நிர்வாக திறன்கள் என்ற ஒரு திட்டத்தை பற்றி விவாதிப்போம் தொழில் துறையும் அமைப்பும் ஒரு குடும்பத்தை போன்றதாகும் அங்கு ஏராளமான உறுப்பினர்கள் உள்ளன அவர்களுக்கு மத்தியில் ஒரு சினெர்ஜி மற்றும் ஒருங்கிணைப்பை உருவாக்க வேண்டும் மேலும் இந்த சினெர்ஜி மற்றும் ஒருங்கிணைப்பின் மூலம் சக ஊழியர்கள் இடையே சுமுகமான உறவை வளர்க்க முடியவில்லை என்றால் உயர்ந்தவர்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களுக்கும் இடையே ஒரு மென்மையான உறவு இல்லை என்று அர்த்தம் அதனால் நாம் ஒரு சிறந்த முடிவை எடுக்க முடியாது ஒரு நல்ல முடிவை எடுக்க மற்றும் இலக்குகளை அடைய தனித்திறமை வேண்டும் இப்பொழுது ஒவ்வொருவரும் அந்த திறன்களை வளர்த்துக்கொள்ள வெவ்வேறு வகையான பயிற்சித்திட்டத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் பயிற்சித் திட்டம் முறைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் ரோல் பிளே ஆகும் இது பயிற்சித் திட்டம் முறைகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன இப்போது நாம் A மற்றும் C க்கு இடையில் இருக்கும் திறன்களை புரிந்துகொள்ளவேண்டும் ஒருவருக்கொருவர் திறன்களை வளர்த்துக்கொள்ள ரோல் பிளேயிங் மற்றும் பிஹேவியர் மாடலிங் முக்கிய பங்கு வகிக்கின்றன ரோல் பிளேயில் ஒரு மேலாளர் தனது பங்கை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கும் ஆனால் பிஹேவியர் மாடலிங் பற்றி பேசும்போது திரு சர்மா போன்ற ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி பார்ப்போம் அவர் ஒரு மேலாளராக எப்படி நடந்து கொள்கிறார் என்று எனவே அந்த விஷயத்தில் வெவ்வெறு சூழ்நிலைகளில் ஒருவருக்கொருவர் தங்கள் திறன்களில் வேறுபடுவர் சூழ்நிலைகளின் அடிப்படையில் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தை வகிக்கும்போது இருப்புநிலைக்கும் அவரின் மனநிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நாம் இங்கு விவாதிக்க போகிறோம் திரு ஷர்மா ஒரு மேலாளராக இருக்கும்போது சர்மாவிடம் இருந்து மேலாளரின் பங்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் திரு ஷர்மாவின் நடத்தை என்ன என்று எதிர்பார்க்க படவில்லை ஆனால் திரு ஷர்மாவின் நடத்தையில் சிக்கல் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்படியானால் ஒரு சூழ்நிலையின் உதவியுடன் நாம் அதை விளக்குவோம் அந்த சமயத்தில் திரு சர்மா எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்று நேர்மறையாகவா அல்லது எதிர்மறையாகவா இது நேர்மறையானதாக இருந்தால் திரு ஷர்மாவிற்கு எவ்வளவு உற்சாகமாகவும் ஊக்கம் அளிப்பதாகவும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட நடத்தையை கற்றவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கற்று பின்பற்ற முடியும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அல்லது திரு சர்மாவிற்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எதிர்மறையான நடத்தை இருந்தால் அந்த நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஏனெனில் ஒவ்வொரு நிறுவனமும் குடியுரிமை நடத்தை அமைப்பு என்ன செய்ய வேண்டும்என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி கூறுகிறது பின்னர் இந்த குறிப்பிட்ட குடியுரிமை நடத்தை அமைப்பில் குறிப்பிட்ட நடத்தை மாதிரியை அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் குறிப்பிட்ட சூழ்நிலையில் பயன்படுத்தினால் நன்றாக வேலை செய்யும் அதுவே சிறந்த பயிற்சி முறையாக இருக்கும் மூன்றாவது முக்கியமான முறை என்னவென்றால் அது பணி அறிவுப்பற்றியதாகும் பணி அறிவை பெற இந்த பணி அனுபவ பயிற்சி முறையை பயன்படுத்தப்படலாம் மேலும் பணி அனுபவங்களில் வெவ்வேறு முறைகள் உள்ளன அதைப்பற்றி மேலும் விவாதிப்போம் எங்கள் எம்பிஏ மாணவர்களை நேரடி திட்டங்களை கையாள ஊக்குவிக்கிறோம் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்பிகிறேன் எனவே நேரடி திட்டம் என்பது கோடைகால பயிற்சியோ அல்லது குளிர்கால பயிற்சியோ போன்ற பணி அனுபவமோ அல்ல ஆனால் ஒரு நிறுவனத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ற குறிப்பிட்ட பிரச்சனையை உருவாக்கலாம் அல்லது தீர்க்கலாம் அல்லது அவர்கள் அந்த நிறுவனத்திற்காக ஒரு குறிப்பிட்ட வேலையையோ அல்லது பணியையோ செய்யலாம் இப்போது வழிகாட்டும் திட்டங்களை பற்றிப் பேசும்போது பணியறிவு பயிற்சி இருக்க வேண்டும் சரியா எனவே வழிகாட்டுதல் திட்டம் பயிற்சி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு வழிகாட்டி என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் ஒரு வழிகாட்டி ஆனவர் பயிற்சியாளராகவும் வேலை அறிவு திட்ட வழிகாட்டியாகவும் பணியாற்றுகிறார் எனவே வேலை அறிவு திட்டத்தில் வழிகாட்டி மற்றும் பயிற்சி பெறுபவரின் உறவு மிக முக்கியமானது பல இந்திய நிறுவனங்கள் வழிகாட்டல் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளன இருப்பினும் சில நிறுவனங்களால் வழிகாட்டல் முறையை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியவில்லை ஏனெனில் அந்த நிறுவனத்தில் வழிகாட்டியாக மிக உயர்ந்த மூத்த நிர்வாகிகள் உள்ளனர் ஒரு நிறுவத்தில் நிர்வாகப் பிற்சியாளர் மூத்த நர்வாகியின் கீழ் பணிபுரிகிறார் என்றால் அவரால் அவரை தொடர்புகொள்வது அவருடைய நேரத்தை பெறுவது மற்றும் நியமனம் பெறுவது மிக கடினம் எனவே ஒரு சில நேரங்களில் வழிகாட்டல் திட்டம் மிக அலங்காரமாக தெரியும் எனவே வழிகாட்டல் பயிற்சி முறையை அறிவுறுத்தும் போது இந்த பயிற்சியை புரிந்துகொள்வதில் சாத்தியக் கூறுகள் உள்ளன அந்த குறிப்பிட்ட புதிய நிறுவனத்தில் மூத்த நிர்வாகி தனது நேரத்தை மிகச் சிறப்பாக பகிர்ந்து கொள்வார் மூன்றாவது ஒரு அமைப்பின் அறிவு நான் ஸ்ரீ ராம் தொழில்துறை குழுவில் இருந்தபோது எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு உதாரணமாக இங்கு உங்களுக்கு கூற விரும்புகிறேன் பின்னர் நிறுவன குழு அறிமுக நிகழ்ச்சியில் ஒருமுகப்படுத்துதல் பற்றிய அறிவின் அவசியத்தை மிகவும் வலியுறுத்தினர் மதிப்பு கொள்கை என்றால் என்ன என்றும் அமைப்பின் முக்கியத்துவம் மற்றும் நெறிமுறை சிக்கல்கள் என்ன என்று வலியுறுத்தி கூறப்பட்டது எனவே அறிமுக நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நிர்வாக அறிவு மற்றும் அமைப்பின் அறிவு மிக முக்கியமானது என்று வலியுறுத்தப்பட்டது குறிப்பாக நடைமுறையில் பணி சுழற்சியின் செயல்பாடு மற்றும் அவசியத்தை வலியுறுத்தினர் மேலும் பல நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்திற்கு பல திறமையான ஊழியர்களை விரும்புகின்றன எனவே மேலும் பல திறமையான பணியாளர்களை உருவாக்குவதற்கு இந்த குறிப்பிட்ட வேலை சுழற்சி முறையின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு சுழற்சி வேலை வழங்கப்படவேண்டும் ஒரு ஊழியர் வேலை சுழற்சி முறையில் சிறிது காலம் மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரிகிறார் சிறிது காலம் நிதி துறையில் பணிபுரிகிறார் சிறிது காலம் மனிதவளத் துறையில் பணிபுரிகிறார் அல்லது கடைத் தளத்தில் உற்பத்தியாளராக புரிகிறார் எனவே அவரால் எந்தத் துறையில் என்ன வகையான பிரச்சனைகள் நேர சிக்கல்கள் என்ன மாதிரியான தேவைகள் தடைகள் மற்றும் பலன்கள் உள்ளன என்று அறிந்து கொள்ள முடியும் இதனால் அவருக்கு அனைத்து துறைகள் பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வார் பின்னர் ஒட்டுமொத்தமாக எந்தத் துறை நன்றாக இயங்குகிறது அல்லது இயங்கவில்லை என்று தெளிவாகத் அறிந்து கொள்ள முடியும் ஒரு நிறுவனத்தில் கையாளப்படும் வேலை சுழற்சிக்கும் பல்வேறு நிர்வாக மேலாண்மைக்கும் வித்தியாசம் உள்ளது எனவே இங்கு வேலை சுழற்சி முறையில் ஒரு நபருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை வெவ்வேறு நேரங்களில் செய்ய நியமிக்கப்படுவார் ஆனால் ஒரு நிறுவனத்தில் பல நிர்வாக மேலாண்மை முறை கையாளப்பட்டால் ஒரே நேரத்தில் ஒரு பணியாளரை வெவ்வேறு வேலை பணியை செய்வதற்கு ஆணையிடபடுவார் ஒரு நிறுவனத்தில் வேலை சுழற்சி முறை வெற்றிகரமாக கையாளப்பட்டால் ஒரு நபர் பல்வேறு நிர்வாக மேலாண்மையை சிறப்பாக கையாளும் திறனை பெறுவார் எனவே அவருக்கு தொடர்ந்து இப்பயிற்சியை வழங்க வேண்டும் இப்படிப்பட்ட நபரை பல நிறுவனங்கள் அவரின் நிர்வாகத் திறனை அறிந்து விரும்புவார்கள் குறிப்பாக மிக பெரிய நிறுவனமோ அல்லது சிறிய நிறுவன அமைப்போ பல நிறுவாக மேலாண்மை நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவரை அவர்கள் பெற விரும்புவார்கள் ஆகவே ஒரே நேரத்தில் பல வேலை பணிகளை கையாளும் திறன் கொண்டவராக அவர் இருப்பார் பின்னர் அவர் தனது பணியை திறன்பட செய்வார் ஒரு நிர்வாகிக்கு பயிற்சி அளிக்கும் போது பல நிர்வாக மேலாண்மை முறைக்கு முன்மாதிரியாக அவர் இருப்பார் என்று வலியுறுத்த வேண்டும் பிறகு பொது அறிவுக்கான பயிற்சி முறைகள் சிறப்பு பாடப் படிப்புகள் தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் தொழில்துறை உறவுகள் பற்றி மிக எளிய எடுத்துக்காட்டுகளுடன் கூறுவோம் எனவே ஒரு நிர்வாகி தயாரிப்பு துறை மேலாளராகவோ அல்லது உற்பத்தி துறையின் நிர்வாகியாகவோ இருக்கும்பொழுது அவருக்கு மனிதவளத் துறையின் அறிவு இருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவருக்கு மனிதவளத் துறை பற்றிய பொதுஅறிவு இருக்க வேண்டும் அதுபோல் தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் தொழில்துறை உறவுகள் சார்ந்த விழிப்புணர்வு அறிவு இருக்க வேண்டும் ஆனால் அதில் அவர் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு துறையின் வேலை நேரம் ஸ்பிரட் ஓவர் விடுப்பு நிலைகள் என்ன என்ற தெளிவான பொதுஅறிவு இருத்தல் அவசியம் இவற்றுடன் அவருக்கு தொழிலாளர் சட்டங்கள் மற்றும் தொழில்துறை உறவுகள் பற்றிய பொதுஅறிவு படிப்புகளின் மூலம் அவரது திறமையை வளர்த்துக்கொள்ளவேண்டும் இரண்டாவதாக சிறப்பு கூட்டங்கள் மூலம் பொது அறிவை வளர்த்து கொள்ள முடியும் பல திட்ட கொள்கைகளை கையாளும் ஒரு நிறுவன அமைப்பிற்கு இந்த சிறப்புக் கூட்டம் முறை பொருந்தும் குறுக்கு செயல்பாடுகள் நிறைந்த நிறுவன அமைப்பாக இருந்தால் சிறப்பு கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவே ஒரு திட்ட கொள்கைக்கும் மற்றொரு திட்ட கொள்கைக்கும் உள்ள தொடர்பை ஏற்படுத்துவதின் மூலம் நிர்வாகிகளுக்கு ஆர்வத்தை தூண்டலாம் மூன்றாவது பயிற்சி முறை வாசிப்பு முறை ஆகும் புதிய தொழில்நுட்பம் சந்தைக்கு வரும்பொழுது அதைப்பற்றிய தொழில்நுட்ப அறிவை பெருக்கிக் கொள்ளும் நோக்குடன் வாசிப்பு முறை கையாளப்பட்டால் புதிய தொழில்நுட்பத்தின் பொது அறிவை பெற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும் ஒரு பணியாளரிடம் புதிய தொழில்நுட்பத்தை பற்றிய வாசிப்புத் திறன் இருப்பதால் அதைப்பற்றிய பொதுஅறிவு மற்றும் தகவலை அறிந்திருப்பதால் தனது பணியை இன்னும் திறமையாக செயல்படுவார் இறுதியாக மிக மிக முக்கியமான பயிற்சி முறையைப் பற்றி இப்போது பார்ப்போம் அது குறிப்பிட்ட தனிப்பட்ட தேவைகளை அடிப்படையாகக் கொண்டதாகும் நான் செயல்திறன் மதிப்பீடு மற்றும் சாத்தியமான மதிப்பீட்டைப் பற்றி பேசியுள்ளேன்

எனவே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில ஊழியர்களின் செயல்திறனில் பலவீனமாக இருப்பதாக நீங்கள் கண்டால் அது ஒரு குறிப்பிட்ட ஊழியரின் தனிப்பட்ட தேவைப் பற்றியதாகும் மேலும் ஒரு நிர்வாகியின் குறிப்பிட்ட தனிப்பட்ட தேவைகளின் மீது கவனம் செலுத்தி சிறப்பு பணிகளை மேற்கொண்டு சிறப்பு திட்டங்களால் பூர்த்தி செய்ய முடியும் ஒரு ஊளியர்க்கு குறிப்பிட்ட அறிவு அல்லது திறனில் குறைபாடு இருந்தால் அல்லது இடைவெளி இருந்தால் அந்த குறிப்பிட்ட அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ளும் நோக்கில் அந்த பயிற்சியை வழங்க முடியும் அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்ள இந்த குறிப்பிட்ட பயிற்சி திட்டங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஊழியரை பரிந்துரைக்கலாம் அங்கு அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொள்வார் எனவே ஒருவரின் ஆற்றல் மதிப்பீட்டின் மூலம் அவருக்குத் குறிப்பிட்ட தனிப்பட்ட தேவைகள் மற்றும் எதிர்கால தேவைகளின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தில் தனக்கான எதிர்கால பொறுப்புகளுக்கான தேவைகளின் அடிப்படையில் தன்னை வளர்த்துக்கொள்ள இந்த பயிற்சி முறையை பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த பயிற்சி முறை மனித வள மேம்பாட்டுத்துறையின் கீழ் மிகவும் பயனுள்ள கருவியாகும் ஆகவே உங்கள் நிறுவனத்தில் சிறந்த மனித வளத்தை உருவாக்க விரும்பினால் இந்த குறிப்பிட்ட பயிற்சி முறையின் மூலம் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் செயல்திறன் மதிப்பீட்டோடு ஆற்றல் மதிப்பீட்டிற்கான பயிற்சித் திட்டத்தையும் நடத்த முடியும் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் தேவைகள் தற்போதைய வேலை மற்றும் எதிர்கால வேலையுடன் தொடர்புடையதாக இருக்கும் எனவே அது செயல்திறன் மற்றும் மதிப்பீடு ஆகும் என்பது மட்டுமல்ல அது அந்த நிறுவனத்தின் தேவைகளாகவும் இருக்கலாம் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியை மற்றும் வேலையை கையாள குறிப்பிட்ட ஊழியர் தேவைப்பட்டால் அவர் எப்பொழுதும் எதிர்கால வேலைக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படியானால் அவருக்கான சிறப்பு பயிற்சி திட்டம் மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கபட வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஊழியரின் தனிப்பட்ட தேவையின் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது ஒரு குழு பணியை கவனித்துக்கொள்ள உருவாக்கப்பட்ட குழு நியமனம் ஆகும் இங்கு பல குழுக்களுக்கு பொறுப்பு வழங்கப்படும் அனைத்து குழுக்களும் நிறுவன அமைப்பின் நோக்கத்தை அடைவதற்காகவும் அங்கு இருக்கும் பல்வேறு துறைக்கான வெற்றிக்காகவும் செயல்படும் ஒரு நிறுவனத்தில் எங்கு குழிவு இருந்தாலும் அங்கு இந்த குழுக்கள் செயல்படும் எங்கெல்லாம் அறிவுக்கான தேவை இருக்கோ அங்கெல்லாம் இந்த குழுக்கள் இந்த பயிற்சி முறையை அறிமுகப்படுத்தி பின்னர் அங்கு அவர்கள் இந்த குறிப்பிட்ட மனித வள சக்தியை உருவாக்குவார்கள் எனவே மேற்கூறப்பட்ட ஆறுவகையான பயிற்சி முறை பற்றியதாகும் அதில் சில முறைகளைப் பற்றி அடுத்தடுத்த அமர்வுகளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த கருத்துக்களை பற்றி விரிவாக மற்றும் எவ்வாறு பயன்ப்படுத்துவதற்கான முறை என்ன என்பதைப் பற்றியும் செயல்முறை விளக்கம் பற்றியும் பின்பு கற்றல்க்கான வழியாகவும் பயிற்சிக்கான கருத்தாக்கமாகவும் அடுதடுத்த அமர்வுகளில் விவாதிப்போம் இப்போது பயிற்சி முறைகளில் முதல் மற்றும் முக்கியமான முறை என்னவென்றால் கைகூடும் முறையாகும் ஏனெனில் நிறுவனங்களில் கைகூடும் முறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்பயிற்சி உண்மையில் கற்றலில் ஈடுபடவேண்டிய முக்கிய பயிற்சி முறையாகும் எனவே இப்பயிற்சியின் மூலம் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் மற்றும் உருவகப்படுத்துதல் உருவாகும் இப்பயிற்சி முறையானது ஹிண்டல்கோ மற்றும் ஆர் எல் ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசரன் நிகாம் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஹிண்டல்கோவில் திரு கான் மற்றும் ஆர் எல் ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசரன் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தில் திரு சிரானியா ஆகியோரால் இயந்திரங்களில் உருவகப்படுத்துதல் பற்றிய பயிற்சித் திட்டம் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை நான் தனிப்பட்ட முறையில் பார்த்துள்ளேன் அதாவது பயிற்சியில் ஈடுபடும்போது கீழ்மட்டத்தில் ஏற்படும் அதே சூழ்நிலையை உருவகப்படுத்துகிறார்கள் அதுபோன்ற சூழ்நிலை மற்றும் எந்திரங்கள் உருவாக்கப்பட்ட பின் குறிப்பாக புதிய நுழைவுதாரர்களுக்கு உருவகப்படுத்துதல் பற்றிய பயிற்சி முறை மிகச் சிறந்த பயிற்சி முறை ஆகும் வழக்கு ஆய்வுகள் மூலம் வணிக விளையாட்டு ரோல் பிளேயிங் மற்றும் பிஹேவியர் மாடலிங் பற்றி பின்னர் நாம் விவாதிப்போம் இவைகளிலும் கைகூடும் முறைகள் ஆகும் ஒரு பணியை முடிப்பதற்கான அனைத்து அம்சங்கள் மற்றும் ஒரு பணியின் போது ஒருவருக்கொருவர் ஏற்படும் பிரச்சனைகளை கையாளுவதில் திறன்கள் மற்றும் நடத்தைகளை எவ்வாறு பணிக்கு ஏற்ப மாற்றலாம் என்பதை புரிந்து வளர்த்து கொள்வதற்கான சிறந்த முறையாகும் இப்போது ஆன் தி ஜாப் ட்ரைனிங் OJT இன் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்பது புதிய அனுபவமற்ற ஊழியர்கள் பணி சூழ்நிலையிலும் மற்றும் சக ஊழியர்கள் அல்லது மேலாளர்கள் வேலை செய்வதை கவனிப்பதன் மூலம் அவர்களைப்போல நடந்துகொள்ள கற்றுக் கொள்வார்கள் ஆகவே ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்பது ஒரு பணியாளர் பணிபுரியும் இடமாகும் எனவே நிர்வாகக் கல்வி அறிமுகப் படுத்தும் போதெல்லாம் இந்த பயிற்சி முறை இருக்கும் மேலும் இங்கு ஒருவிதமான பயிற்சி கூறுகள் உள்ளன எனவே மாணவர்கள் குறைந்தபட்சம் கோடைகால பயிற்சிக்கு செல்ல வேண்டும் ஆனால் நாங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே குளிர்கால பயிற்சியை மேற்கொள்ள பரிந்துரைக்கிறோம் முறைசாரா பயிற்சியின் மிகப்பழமையான மற்றும் அதிகம் பயன்படுத்தப்படும் முறைதான் வேலைவாய்ப்பு பயிற்சி முறையாகும் இங்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய வணிக நிறுவனங்களில் ஒன்றான ரிலையன்ஸ் தொழில்துறை நிறுவனம் அதன் நாகோதேன் உற்பத்தி பிரிவில் ஆன் தி ஜாப் ட்ரைனிங் பயன்படுத்துகின்றன அது பாலிமர் மற்றும் ரசாயனங்களை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு நிலையமாகும் ஒரு நிறுவனம் தனது வளர்ச்சி மற்றும் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களுக்கான தேவையின் காரணமாக புதிய பொறியாளர்கள் பங்களிக்க வேண்டிய நேரத்தின் அளவை குறைக்க வேண்டியுள்ளது எனவே இவ்வாறான நிலையில் இந்த வகையான ஆன் தி ஜாப் ட்ரைனிங் முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆன் தி ஜாப் ட்ரைனிங் என்பது தொழில் பயில்வோர் மற்றும் ஸேல்ப் டர்ரேக்டட் லேர்னிங் ப்ரோக்ரைம் மூலம் பயிற்சி பெறுபவர்கள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களை எடுப்பதாகும் இப்போது தொழில்முறைப் பயிற்சி மிக பிரபலமாகிவிட்டது இருப்பினும் இந்த குறிப்பிட்ட பயிற்சித்திட்டத்தின் பலவீனம் என்னவென்றால் தொழில் பயிற்சி பெறும் பொழுது அதன் கால அளவை அதன் நிறுவனம் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கும் அதேபோல் கற்பவரின் திறன் மற்றும் விருப்பம் ஆகிய இரண்டும் மிக முக்கியமானவை இந்த விஷயத்தில் புதிய தொழில் பயில்வோர் மீது அதிக கவனம் தேவை மேலும் அவர் கற்றுக் கொள்ளும் பொழுது அவ்வளவாக ஆர்வம் காட்டவில்லை என்றாலோ அல்லது இந்தப் பயிற்சித் திட்டம் நிறுவனத்தின் வெற்றிக்கு உதவவில்லை என்றாலோ அவரால் பணியிடத்தில் ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கொள்ள முடியாது ஸேல்ப் டர்ரேக்டட் லேர்னிங் ப்ரோக்ரைம் மிகவும் முக்கியமானவை ஏனெனில் மக்கள் மீண்டும் மீண்டும் கற்றுக் கொள்ள விரும்புகிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் இது ஏனெனில் பயிற்சி பெறுபவர்கள் மீண்டும் தங்களது தேவைகளை கேட்க விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் எனவே அது அவர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு நிறுவனம் வெவ்வேறு ஸேல்ப் டர்ரேக்டட் லேர்னிங் ப்ரோக்ரைம் முறையை நடத்துகிறது ஸேல்ப் டர்ரேக்டட லேர்னிங் கற்றல் எப்போது நடத்தப்படுகிறது யார் இதில் ஈடுபடுவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்களுக்கும் பணியாளர்களே பொறுப்பு ஏற்கிறார்கள் எனவே ஸேல்ப் டர்ரேக்டட் லேர்னிங் இயங்குவது மிக முக்கியமான மற்றும் மிகச்சிறந்த முன்முயற்சியாகும் அவர்கள் அபிவிருத்தி செய்ய விரும்புவதை ஊழியர்கள் தாங்களே பொறுப்பேற்க வேண்டும் அது ஒன்றும் கட்டாயமானது அல்ல ஆனால் ஊழியர்கள் தாமாகவே சூழ்நிலைக்கு ஏற்ப முன்வந்து அதைப்பற்றி கேட்டு பின்பு இவ்வகையான பயிற்சித் திட்டத்தை உருவாக்க வேண்டும் கற்றல் மற்றும் மேம்பாட்டுத் துறையால் சுய கற்றலுக்கான பயிற்சி சூழலை உருவாக்க முடிந்த போதெல்லாம் இவ்வகையான திட்ட முறைகளை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் அந்த வகையில் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குமேயானால் உள் பயிற்சித் திட்டம் விரும்பப்படுகிறது ஸேல்ப் டர்ரேக்டட் லேர்னிங் ப்ரோக்ரைம் முறையில் ஆர்வமுள்ள நபர்கள் குறைவாக இருந்தால் வெளிப்புற பயிற்சித் திட்டம் பரிந்துரைக்கப்படலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே அவர்கள் வெவ்வேறு நிர்வாக அமைப்பு பயிற்சியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை நெகிழ்வுத் தன்மையுடன் இருக்க பயிற்றுவிக்க உட்படுவதால் ஸேல்ப் டர்ரேக்டட் லேர்னிங் முறை எதிர்காலத்தில் மிகவும் பொதுவானது ஆகி விடும் இப்போது நீங்கள் காண்பது நான் குறிப்பிட்டதுபோல வேலை சுழற்சி பல்வேறு மேலாண்மை முறை மற்றும் பல்வேறு பணி நடவடிக்கைகள் பற்றியதாகும் எனவே ஊழியர்களே பல்வேறுவிதமான பரிமாண முறைகளை கற்று புரிந்து செயல்பட விரும்புகிறார்கள் அதன்மூலம் தங்கள் ஊழியர்களை நெகிழ்வுத் தன்மையுடன் உருவாக்க முடியும் என்று அர்த்தம் ஊழியர்கள் உற்பத்தி செய்யும் போது அதே உற்பத்தித்திறன் மற்றும் அதே பாணி செயல்பாடுகள் எதிர்காலத்தில் தொடராது என்பதை அவர்கள் இன்று புரிந்துகொள்கிறார்கள் ஊழியர்கள் இப்பயிற்சி முறையை ஏற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் ஊழியர்கள் உற்பத்தித்திறன் மற்றும் அதே பாணி செயல்பாடுகள் எதிர்காலத்தில் தொடராது என்பதை அவர்கள் இன்று புரிந்துகொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் மாற வேண்டி இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகத்திலும் மற்றும் மிகவும் முக்கியமானது அதனால் மாற்ற மேலாண்மையில் நெகிழ்வுத்தன்மை இருந்தால் மட்டுமே நிர்வாகம் வெற்றிகரமாக இருக்கும் இல்லையென்றால் யாரும் வெற்றி பெறமுடியாது எனவே இந்த விஷயத்தில் நிர்வாக அமைப்பு ஊழியர்களுக்கு நெகிழ்வுத் தன்மையை பயிற்றுவிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இப்பயிற்சி சிறப்பாக இயங்குவதால் தொழில்நுட்பத்திற்கு நன்றி ஒரு ஊழியரின் திறனை அறிந்து கொள்வது எளிதாகி வருகிறது ஒரே நிபந்தனை என்னவென்றால் கரப்பவர்க்கு தான் விருப்பம் இருக்க வேண்டும் மேலும் ஊழியர்கள் தங்களது தொழில்நுட்ப அறிவுதிறனை வளர்த்துக்கொள்ள ஊக்குவிக்க வேண்டும் என்று கற்பதின் அவசியத்தை நான் குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு நிறுவனத்தில் பல பொறுப்புகளை கையாள விரும்புகிறார்கள் எதிர்கால நிறுவன தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் தங்களது செயல்திறனை சுயகற்றல் செயல் பயிற்சி மூலம் வளர்த்துக்கொள்ளவது முதலாளியால் ஊக்கப்படுத்தபடுவதைவிட சிறந்தது எனவே அது மிகுதி தொழில்நுட்பம் அல்ல மாறாக இழுவை தொழில்நுட்பமாகும் இழுவை தொழில்நுட்பத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஊழியர்கள் தாங்களே இவ்வகையான பயிற்சி முறையை விரும்புகின்றனர் இப்போது இந்தியாவில் உள்ள பெரும்பாலான நிறுவனங்கள் இழுவை தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துகிறார்கள் என்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் மேலும் செயல்திறன் மதிப்பீட்டு படிவத்தில் எதிர்காலத்தில் அவர்களுக்கு என்ன வகையான பயிற்சி தேவை என்பதை அவர்களே குறிப்பிடுகிறார்கள் எனவே இது சுய இயக்க கற்றல் முறையில் செயல்திறனை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை ஊழியர்கள் தாங்களே அறிந்திருக்கிறார்கள் அதனால் ஸேல்ப் டர்ரேக்டட் மோட்டிவேஷன் பயிற்சி முறை மிகவும் பிரபலமாகி வருகிறது தொழில் பயிற்சி முறை என்பது பணியறிவு படிப்பு பயிற்சி முறையாகும் இம்முறை பயிற்சி வேலை மற்றும் வகுப்பறை பயிற்சி ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது என்பதை நான் ஏற்கனவே விவரித்துள்ளேன் உருவகப்படுத்துதல் பற்றி நாம் இங்கு விரிவாக பார்ப்போம் உருவகப்படுத்துதல் என்பது ஒரு உண்மையான வாழ்க்கை முறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பயிற்சி முறையாகும் அவர்கள் பணியில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை பிரதிபலிக்கும் மேலும் நீங்கள் விரும்பும் எண்ணிலடங்கா வீடியோ கேம்கள் உள்ளன வீடியோ கேம்களை குழந்தைகள் கற்றுக் கொள்வதைப் போல நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் வீடியோ கேமில் ஒருவர் பைக்கை ஓட்டுகிறார் பின்னர் அவர் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நகர்கிறார் அப்பொழுது வேகத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று அவர் வீடியோ கேமில் விபத்தை எதிர்கொள்வதின் மூலம் கற்றுக் கொள்வார் எனவே அந்த விளையாட்டு விடிேயாேவில் இவ்வகையான நிஜ தூண்டுதல்கள் உள்ளன எனவே நிஜ வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறீர்கள் நீங்கள் எடுத்த குறிப்பிட்ட முடிவின் விளைவு என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் பயிற்சி அளிக்கும் பொழுது தூண்டுதல்களை பற்றிய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு என்னவென்றால் விமானங்களுக்கான விமான சிமுலேட்டர்கள் பற்றியதாகும் இப்பொழுதெல்லாம் விமான நிலையங்களிலும் இவ்வகையான பயிற்சியை மேற்கொள்ளும் வசதிகள் உள்ளன மேலும் அங்கு அவர்கள் பயணிகளின் உடனான வசதியை பெற்றுக்கொண்டே விமானம் எவ்வாறு பறக்கிறது என்பதையும் அவர்கள் கற்றுக் கொள்ளலாம் எனவே இவ்வகையான குறிப்பிட்ட உருவகப்படுத்துதல் அனுபவத்தை கட்டணம் செலுத்தி கற்றுக்கொள்கிறார்கள் மேலும் இதன்மூலம் நிஜ விமானியை போல மகிழ்ச்சி ஏற்படுகிறது பயிற்சியாளர்கள் தங்கள் முடிவுகளின் மூலம் ஒரு விதமான செயற்கையான உருவகப்படுத்துதல் காண உதவுகின்றன ஏனெனில் அது இயற்கையான ஆபத்தில்லாத சூழல் அல்ல ஏனென்றால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விமானத்தை ஓட்டுவதாக உருவகப்படுத்துகிறீர்களே தவிர அது உண்மையில் இல்லை எனவே நீங்கள் விமானத்தை விபத்துக்குள்ளாகிவீரர்களா என்பதில் ஐயம் உள்ளது ஏனென்றால் இங்கு ஆபத்து இல்லாத சூழல் உள்ளது உற்பத்தி திறன் செயல்முறை திறன் மற்றும் மேலாண்மை திறனை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு புரிந்து கற்றுக்கொள்ள இவ்வகையான பயிற்சி முறை உதவுகின்றது இதன் மூலம் தொழில்நுட்பத் திறன்களையும் நிர்வாகத்திறன்களையும் அறிந்து கற்றுக் கொள்கிறார்கள் இவ்வகையான திறன்களை பற்றி தான் உருவகப்படுத்துதல் விளையாட்டில் உள்ளன அதேபோன்றுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள வழக்கு ஆய்வு மற்றும் வணிக விளையாட்டுகளில் உள்ளன என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் அடுத்தடுத்த அமர்வுகளில் வணிக விளையாட்டு மற்றும் வழக்கு ஆய்வை பற்றி விரிவாக விவாதிப்போம் பயிற்சியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்று தங்களுக்கு வழங்கப்பட்ட வேலை சூழல் அல்லது ஒருவருக்குஒருவர் இடையே உள்ள பிரச்சனைகளை பற்றிய தகவல்கள் அடிப்படையில் தங்களை வெளிப்படுத்துகின்றனர் பின்னர் பயிற்சியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிறமொழி பதில்கள் மற்றும் பயிற்சியாளர்களால் வழங்கப்பட்ட சூழ்நிலையின் விவர அடிப்படையில் ரோல் பிளே உருவகப்படுத்துதலிருந்து வேறுபடுகிறது பிஹேவியர் மாடலிங் என்பது இருப்பு கற்றலுக்கான நடத்தை மாதிரி பயிற்சியை மேற்கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கி செயல் விளக்கம் அளிக்கிறது எனவே வெற்றிகரமான நபர் என்ன மாதிரியான பிஹேவியர் மாடலிங் கொண்டு இருக்க வேண்டுமென்றால் ஆளுமைப் பண்பு மற்றும் பண்புக் கூறுகளின் வேறு சில நடைமுறையில் இருக்கும் முக்கிய பண்புகள் ஆகியவை ஒருவரின் நடத்தையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் பிஹேவியர் மாடலிங் என்பது சமூக கற்றல் கோட்பாட்டின் உரிமையின் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டது சரியா மேலும் பிஹேவியர் மாடலிங் என்பது கற்பித்தல் திறனுக்கும் நடத்தைக்கும் உண்மையான தகவல்களை கற்பிப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு முறையாகும் பிஹேவியர் மாடலிங் என்பது ஒருவருக்கொருவர் கணினி திறன்கள் முலம் கற்பிப்பதற்கான மிகவும் பயனுள்ள நுட்பமாகும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது இவ்வாறான நிலையில் இவ்வகையான பிஹேவியர் மாடலிங்யின் நுட்பத்தின் நோக்கத்திற்காகப் பயன்படுத்தக்கூடிய ஒருவருக்கொருவர் கணினி திறன்கள் முலம் கற்பிப்பதற்கான மிகவும் பயனுள்ள நுட்பம் இது என்பதை நீங்கள் அறிந்துகொள்ள முடியும் இறுதியாக குழு உருவாக்கும் முறைப்பற்றி இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் குழு உருவாக்கும் முறை என்பது குழு அல்லது குழு செயல்திறனை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட பயிற்சி முறைகள் ஆகும் பயிற்சி என்பது பயிற்சியாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதோடு குழு செயல்திறனையும் மேம்படுத்த உதவுகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இதற்கு முன் நாம் விவாதித்த முறைகள் அனைத்தும் தனிப்பட்ட செயல்திறனை வளர்க்க மிகவும் பொருத்தமானவை ஆகும் குழு உருவாக்கும் முறையைப் பற்றி நாம் பார்க்கும்போது குழு உருவாக்கத்தின் நோக்கமென்ன எவ்வாறு ஒரு குழுவை திறம்பட உருவாக்க முடியும் ஒரு பயிற்சிபயிற்சியாளர்களின் திறனையும் அணியின் செயல்திறனையும் மேம்படுத்துவதில் பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது குழு கட்டமைக்கும் முறையில் பயிற்சியாளர்கள் அவர்களின் கருத்துகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறார்கள் ஒருவருக்கொருவர் உறவு மற்றும் சார்புநிலையின் இயக்கவியலைப் புரிந்துகொள்கிறார்கள் ஏனென்றால் குழு உருவாக்கம் முறைகளைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் சார்புநிலை மிக முக்கியமானது ஆகும் இந்த முறையின் மூலம் அவர்கள் தங்கள் சக ஊழியர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் அறிந்து கொள்கிறார்கள் குழு நுட்ப முறை திறமையான குழு பணிக்கான அணிகளின் திறன்களை வளர்த்துக்கொள்ள கவனம் செலுத்துகிறது இவ்வகையான முறைகளை அடுத்தடுத்த அமர்வுகளில் விவாதிப்போம் குழு உருவாக்கும் முறை பெரும்பாலும் அனுபவ கற்றலை உள்ளடக்கியதாக இருக்கிறது அனுபவ கற்றல் பயிற்சித் திட்டத்தில் நான்கு நிலைகள் உள்ளன அதில் கருத்தியல் அறிவு மற்றும் அதன் கோட்பாடு மிக முக்கியமானது இப்போது கோட்பாட்டிற்கும் நடைமுறைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவதை பற்றி விவாதிக்கும் போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட அனுபவத்தை யார் அனுபவிக்கிறார்களோ அவர் இக்கருத்தை வலுவாக அறிந்து இருக்க வேண்டும் நடைமுறைக்கு பின்னால் உள்ள கோட்பாட்டை பற்றி அந்த குறிப்பிட்ட நபர் அறிந்திருக்கவில்லை என்றால் அவர் ஏன் செய்கிறார் அதில் எவ்வாறு அதிக நன்மை இருக்கும் அதன் முக்கியத்துவம் மற்றும் பங்களிப்பு என்ன என்பதில் மதிப்பு இருக்காது எனவே இந்த நோக்கத்திற்காக கருத்தியல் அறிவு மற்றும் கோட்பாட்டின் ஆதாயம் முக்கியமானது இரண்டாவதாக அனுபவ கற்றலின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நடத்தை உருவகப்படுத்துதலில் பங்கேற்று அவர் அதை சரி செய்ய வேண்டும் மேலும் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை சரி செய்தால் தான் அந்த குறிப்பிட்ட நடத்தை உருவ படுத்துதலில் அவரால் பங்கேற்க முடியும் மூன்றாவதாக அவ்வாறு செய்வதன் மூலம் ஒருவரின் செயல்பாடுகளை பகுப்பாய்வு செய்யலாம் செயல்பாட்டின் பகுப்பாய்வில் எது சரி எது தவறு எது சரியான திசையில் சென்றது எது தவறான திசையில் சென்றது மற்றும் எதை இணைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இக்கருத்தியல் கோட்பாடு மற்றும் செயல்பாட்டை பணியறிவு அல்லது நிஜ வாழ்க்கை சூழ்நிலையுடன் ஒத்துப்போகிறது எனவே முன்னதாகவே இந்த நான்கு நிலைகளிலும் கருத்தியல் அறிவைப் பெறுவது நடத்தையை உருவகப்படுத்துதலில் பங்கேற்பது செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்வது மற்றும் இக்கருத்தியல் கோட்பாடு மற்றும் செயல்பாட்டை பணியறிவு அல்லது நிஜ வாழ்க்கை சூழ்நிலையுடன் இனைத்து ஒரு குறிப்பிட்ட குழு உருவாக்க செயல்பாட்டை தருவிக்க வேண்டும் அடுத்தது சாகச கற்றல் பற்றியதாகும் சாகச கற்றல் என்பது குழுப்பணி மூலம் தலைமைத்துவ பண்பு மற்றும் திறன்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதின் மூலம்மும் கட்டமைக்கப்பட்ட செயல்பாடுகளின் மூலம்மும் திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது சாகசக் கற்றல் பயிற்சி முறையில் வனப்பகுதி பயிற்சி வெளிப்புற பயிற்சி டிரம் வட்டங்கள் பயிற்சி மற்றும் சமையல் பயிற்சி ஆகியவை அடங்கும் எனவே படைப்பாற்றலை வளா்த்து கொள்வதின் மூலம் ஒரு கேக்கை உருவாக்குவது போல் திறன்களை வளா்த்து கொள்ளமுடியும் சுய விழிப்புணர்வு சிக்கலைத் தீர்க்கும் திறன் மோதல் மேலாண்மை மற்றும் இடர் மேலாண்மை போன்ற வழிகள் குழு செயல்திறன் தொடர்பான திறன்களை வளர்ப்பதற்கு சாகச கற்றல் முறை மிகவும் பொருத்தமானதாகும் இவ்வகையான நிலைகளில் சிக்கலை தீர்ப்பதின் மூலமும் மோதலை நிர்வகிப்பதன் மூலமும் முடிவெடுக்கும் செயல்முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது சாகச கற்றல் முறையில் இது மிக முக்கியமானது இங்கே இடர் ஏற்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்வகையான கற்றல் முறையில் ஒரு நபரால் ஒரு சிக்கலை எதிர்கொண்டு அச்சிக்கலிலிருந்து விடுபட முடியவில்லை என்றால் அவரிடம் சாகச கற்றல் முறை குறித்த எந்த புரிதலும் இல்லை சாகச கற்றல் முறை என்பது துணிச்சல்மிக்க கற்றல் முறை நாய்கள் சறுக்குதல் அல்லது மலை ஏறுதல் போன்ற கடுமையான பணிக்குசவாலான உடல் செயல்பாடுகள் மற்றும் விடாமுயற்சியை உள்ளடக்கியதாகும் எனவே இந்த விஷயத்தில் இது மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் வேடிக்கையானதாகவும் இருக்கும் சாகச கற்றல் முறை என்பது சுவர் ஏறுதல் கயிறு ஏறுதல் ஏணி ஏறுதல் மற்றும் ஒரு நபர் ஒரு கோபுரத்திலிருந்து மற்றொரு கோபுரத்திற்கு பயணம் செய்வது போன்ற பயிற்சி முறையை நாம் பயன்படுத்தினால் அது அவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்து மற்றும் சிக்கலான காலங்களில் தங்களது நடத்தையில் மாற்றத்தையும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அவர்களின் அணுகுமுறையில் சாகச தன்மையை உருவாக்கும் எனவே இவ்வகையான செயல் முறைகள் அனைத்தும் வெவ்வேறு குழு உருவாக்கும் முறைகள் மற்றும் நுட்பங்களைப் பற்றி குறிப்பதாகும் மேலும் குறுக்கு பயிற்சி ஒருங்கிணைப்பு பயிற்சி மற்றும் குழு தலைவர் பயிற்சி ஆகியவை பற்றி அடுத்த அமர்வுகளில் பார்ப்போம் மிக்க நன்றி